மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் பட்ஜெட் மற்றும் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஆகியவற்றை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் பட்ஜெட் என்பது நிறுவனத்தில் மேலாண்மை முடிவெடுப்பதற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதைப் பற்றியும் நடைமுறையான முறையில் கற்றுக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா எனவே முந்தைய வகுப்பில் மாஸ்டர் பட்ஜெட் என்பது இரண்டு கூறுகளைக் கொண்டது என்பதைப் பார்த்தோம் முதலாவது ஆப்பரேட்டிங் பட்ஜெட் மற்றும் இன்னொன்று பைனான்சியல் பட்ஜெட் இறுதியான முடிவு என்ன இயக்க பட்ஜெட் விற்பனையுடன் தொடங்குகின்றது மற்றும் பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் தயாரிப்பதன் மூலம் அது நிறைவடைகின்றது நிதி பட்ஜெட்டை எடுத்துக் கொண்டால் நாம் கேஸ் பட்ஜெட் உடன் தொடங்குவோம் மற்றும் இறுதியான முடிவு என்னவென்றால் பட்ஜெட்டடு பாலன்ஸ் சீட் இல்லையா எனவே இப்போது மாஸ்டர் பட்ஜெட்டின் இரண்டாவது கூறான கேப்பிட்டல் பட்ஜெட் என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம் இது இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது ஒன்றாவது காஸ் பட்ஜெட் இரண்டாவது பட்ஜெட்டடு பேலன்ஸ் ஷீட் நாம் வெவ்வேறு வகையான சொத்துக்களை வாங்கும்போது அதாவது நிலையான சொத்துக்களான நிலம் கட்டிடம் எந்திரம் அனைத்தும் நாம் தயாரிக்கக்கூடிய கேப்பிட்டல் பட்ஜெட்டில் வரும் இந்த சொத்துக்கள் அனைத்தும் இறுதியாக மற்றொரு ஆவணத்தில் எழுதப்படவேண்டும் அந்த ஆவணம் பேலன்ஸ் ஷீட் என்று அழைக்கப்படுகின்றது எனவே நாம் அத்தகைய சொத்துக்களை வாங்கும் பொழுது அதற்கு தேவையான ரொக்கம் அல்லது நிதியை தயார் செய்ய வேண்டும் எனவே அதற்கான நிதியை ஏற்பாடு செய்யும் பொழுது நிதியானது உள்ளே வருகின்றது மற்றும் சொத்துக்களை வாங்க நிதியை செலுத்தும் பொழுது நிதியானது வெளியே நிறுவனத்தை விட்டு செல்கின்றது சரியா எனவே அத்தகைய நிதியின் மொத்த கணக்கு கேஸ் பட்ஜெட் அல்லது கேஷ் ப்லொவ் ஸ்டேட்மென்ட் இல் வரும் எனவே இது முற்றிலும் பைனான்சியல் பட்ஜெட் ஆகும் அல்லது நிதியியல் அம்சங்களை கணக்கில் கொண்டு நாம் கேஸ் பட்ஜெட் தயாரிக்கிறோம் மற்றும் இறுதியான வெளியீடு என்பது அதாவது இறுதியான அறிக்கை என்னவென்றால் பட்ஜெடட் பேலன்ஸ் சீட் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கப் போகின்றோம் நீங்கள் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை பற்றி பேசும்பொழுது என்ன செய்வீர்களென்றால் நீங்கள் பல்வேறு வகையான துணை பட்ஜெட்டை தயார் செய்வீர்கள் ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஆவணமாகும் எனவே அதனை தயார் செய்வது என்பது சுலபமல்ல ஏனென்றால் இது பல்வேறு சிறிய கூறுகளை கொண்டுள்ளது அதற்காக நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் மற்றும் அதற்காகத்தான் நீங்கள் இந்த பட்ஜெட்டை தயார் செய்ய்கின்றீர்கள் எனவே சேல்ஸ் பட்ஜெட்டை நீங்கள் தயார் செய்யும்பொழுது அந்த சேல்ஸ் பட்ஜெட்டிற்கு என்னென்ன அடிப்படை அம்சங்கள் உள்ளன இது 2 கூறுகளைக் கொண்டுள்ளன ஒன்று திட்டமிடப்பட்ட விற்பனையாகும் அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை எவ்வளவு விற்பனையை நீங்கள் அடைய விரும்புகிறீர்கள் அல்லது எத்தனை விற்பனையை சந்தையில் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் சேல்ஸ் பட்ஜெட்டில் இரண்டாவது அம்சத்தை பார்க்கப் போகின்றீர்கள் அதாவது நீங்கள் விற்பனை செய்யப் போகும்போது பொதுவாக மொத்த உற்பத்தி என்பது சந்தைக்கு செல்கின்றது சந்தையில் எப்போதும் ரொக்கத்திற்க்காக விற்பனை செய்வது கிடையாது அதன் ஒரு பகுதி ரொக்கத்திற்க்காகவும் மற்றொரு பகுதி கடனுக்காகவும் விற்பனை செய்யப்படுகின்றது எனவே இந்த சேல்ஸ் பட்ஜெட்டுக்குள் நீங்கள் இன்னொரு பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டியுள்ளது அது என்னவென்றால் விற்பனைக்கு உண்டான தொகையை வசூல் செய்ய உதவும் சேல்ஸ் கலெக்ஷன் பட்ஜெட் இது எதைக் குறிக்கிறது என்றால் நாம் ரொக்கத்திற்கு அல்லாமல் கடனுக்கு விற்பனை செய்த பொருட்களுக்கான தொகையை வசூல் செய்ய வேண்டும் எனவேதான் இந்த பட்ஜெட்டையும் தயார் செய்ய வேண்டியுள்ளது ஜனவரி மாதத்திற்கான விற்பனையில் 60 ரொக்கத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது மற்றும் 40 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது நாம் நமது உண்மையான வாடிக்கையாளருக்கு எவ்வளவு கடன் காலம் அளிக்கின்றோம் என்றால் அது ஒரு மாதமாக இருக்கலாம் எனவே ஜனவரி மாதத்தில் கடனுக்காக விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுக்கான தொகையை பிப்ரவரி மாதத்தின் இறுதி அல்லது அது போன்று ஏதாவது காலகட்டத்தில் வசூல் செய்ய முடியும் பிப்ரவரி மாதத்தில் செய்யும் விற்பனையின் கடன் பகுதியை மார்ச் மாதத்தில் வசூல் செய்ய முடியும் எனவே நாம் நம்முடைய விற்பனை வசூல் நிலை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் எனவே அந்த தகவல்கள் இறுதியாக பட்ஜெட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன எனவே சேல்ஸ் பட்ஜெட்என்பது முதல் பகுதியாக எதைக்கொண்டு உள்ளது என்றால் எவ்வளவு நாம் விற்பனை செய்ய விரும்புகின்றோம் எவ்வளவு கடனுக்கு விற்பனை செய்ய விரும்புகின்றோம் இறுதியாக அவ்வாறு கடனுக்கு விற்ற பொருளுக்கான தொகையை எப்படி வசூல் செய்ய போகின்றோம் என்பதை உள்ளடக்கியது ஆகும் எனவே மீண்டும் சேல்ஸ் பட்ஜெட்டின் ஒரு துணை கூறு என்பது சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட் ஆகும் எனவே நாம் இரண்டு பகுதியாக தயார் செய்யப் போகின்றோம் ஒன்று நாம் சேல்ஸ் பட்ஜெட்டை தயார் செய்யப் போகின்றோம் அடுத்தபடியாக சேல்ஸ் கலெக்சன் பட்ஜெட்டை தயார் செய்யப் போகின்றோம் எனவே நமக்கு மொத்தமான வசூல் தொகை தெரியவரும் அடுத்தபடியாக பர்சேர்ஸ் பட்ஜெட் இப்பொழுது தயாரித்தால் மட்டுமே விற்பனை செய்ய முடியும் மற்றும் தயாரிப்பதற்கு நீங்கள் மூலப் பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் மூலப்பொருட்கள் என்பவை நாம் உற்பத்தி செய்ய வேண்டிய பொருளின் மொத்த செலவில் அதிக பகுதியாக உள்ளன அதாவது இவை 50 முதல் 60 சதவீதம் பொருட்களின் விலையில் உள்ளன எனவே நமக்கான மாதாந்திர உற்பத்தி தேவைகளைப் பொறுத்து நீங்கள் விரிவான பர்சேஸ் பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு உற்பத்தி ஜனவரி மாதத்தில் செய்யப் போகின்றோம் பிப்ரவரி மாதத்தில் எவ்வளவு உற்பத்தி செய்யப் போகின்றோம் மார்ச் மாதத்தில் எவ்வளவு உற்பத்தி செய்யப் போகின்றோம் அதற்காக எவ்வளவு கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை விளக்கும் விரிவான பட்ஜெட்களை நாம் தயார் செய்ய வேண்டும் நமக்கு ஏற்கனவே கிடங்கில் சில மூலப்பொருட்கள் இருக்கலாம் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் மற்றும் அது தீரும் சமயத்தில் நாம் கொள்முதல் செய்யலாம் எனவே மூன்று மாதத்திற்கு ஒவ்வொரு மாத அடிப்படையில் எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகின்றோம் என்பது பர்சேஸ் பட்ஜெட்டின் முதல் பகுதியாகும் நாம் சந்தையில் எவ்வளவு விற்பனை செய்ய போகிறோமோ அவை அனைத்தையும் ரொக்கத்திற்கு விற்பனை செய்ய போவதில்லை அதாவது அனைத்து விற்பனையும் ரொக்க விற்பனையாக அமையாது அதேபோல கொள்முதல் செய்யும் பொழுதும் அனைத்து கொள்ளுதலும் ரொக்கமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவே கொள்முதல் கடனுக்கும் அமையலாம் அந்த சமயத்தில் பர்ச்சேஸ் டிஸ்பூர்ஸ்மெண்ட் பட்ஜெட் என்பதை நாம் தயார் செய்ய வேண்டும் நாம் கடனுக்கும் விற்பனை செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் நமது வியாபாரத்தை எப்பொழுதும் ரொக்க அடிப்படையில் செய்வது என்பது முடியாதது எனவே நீங்கள் உங்கள் தொழிலை கடனுக்கும் செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் உங்களது வாடிக்கையாளருக்கு கடன் அளிக்க நினைக்கின்றீர்கள் என்றால் அல்லது X என்ற நிறுவனம் வாடிக்கையாளருக்கு சந்தையில் கடனுக்கு விற்பனை செய்ய நினைக்கின்றது எனவே அதே நிறுவனம் அதாவது X நிறுவனம் தனக்கு பொருட்கள் வழங்கக்கூடிய சபிள்ளையார்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்க முடியும் எடுத்துக்காட்டாக சுசுகி மோட்டார்ஸ் கார்களை தயாரிக்கின்றது சுசுகி கார்களை தயாரித்து தன்னுடைய டீலர்கள் மூலம் விற்பனை செய்யும் பொழுது அது தன்னுடைய டீலர்களுக்கு 30 நாள் கடனை வழங்கலாம் அதாவது நீங்கள் ஒரு லாரியில் வரும் கார்களை சந்தையில் விற்கலாம் அடுத்ததாக அதற்கான தொகையை 30 நாட்களுக்கு பிறகு செலுத்தலாம் பகுதியாக ஒரு பாதி தொகையை நீங்கள் ரொக்கமாக செலுத்தலாம் அடுத்த ஒரு பகுதியை நீங்கள் கடனாக எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் அவை 30 நாட்களுக்குப் பிறகு வசூல் செய்யப்படும் இவ்வாறு சுசுகி நிறுவனம் சந்தையில் கடனுக்கு பொருட்களை கொடுக்கும் பொழுது அது தன்னுடைய சப்ளையர்களிடமிருந்தும் கடனை எதிர்பார்க்கலாம் இப்பொழுது எந்த வகையான கடனை அவர்கள் எதிர்பார்க்கலாம் மாருதி சுசுகிக்கு வெவ்வேறு வகையான பொருட்கள் தேவைப்படலாம் அதாவது இரும்பு சக்கரம் டியூப்ஸ் விண்டோ பென்ஸ் ரப்பர் பொருட்கள் மற்றும் பலவகையான பொருட்கள் மற்றும் வெவ்வேறு சப்ளையர்கள் அங்கு உள்ளார்கள் எனவே மூன்று மாதத்திற்கு நாம் இவ்வளவு கொள்முதல் செய்கின்றோம் அதில் 20 ரொக்கமாகவும் 80 கடனுக்கும் மற்றும் அந்த கடனை கொள்முதல் செய்த 30 நாட்களுக்குப்பிறகு செலுத்துகின்றோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடலாம் எனவே கடன் கொடுக்கின்றன மற்றும் அவர்கள் சந்தையில் கடனை எதிர்பார்க்க முடியும் என இரண்டு வழிகள் நிறுவனங்களுக்கு உள்ளன எனவே இருப்புநிலை குறிப்பில் நீங்கள் இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியும் அதாவது அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிள் மற்றும் அக்கவுண்ட்ஸ் பேய்பில் அக்கவுண்ட்ஸ் ரிஸீவபிள் என்பதை கடன் விற்பனை அவை பின்னர் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வசூல் செய்யப்படும் அக்கவுண்ட்ஸ் பேய்பில் என்பவை கடனுக்கு கொள்முதல் செய்யப்பட்டவை அதற்காக பின்னர் குறிப்பிட்ட தேதியில் தொகை செலுத்தப்படும் சரியா எனவே நீங்கள் இரண்டு வகையாக இதனை தயார் செய்ய வேண்டும் பர்சேஸ் பட்ஜெட் என்பது ஒன்று மற்றும் பர்சேஸ் டிஸ்பர்ஸ்மென்ட் பட்ஜெட் என்பது இரண்டாவது எனவே ஜனவரி மாதத்தில் நாம் என்னவெல்லாம் கொள்முதல் செய்கின்றோமோ அவை அனைத்துக்கும் அதே மாதத்தில் செலுத்த வேண்டும் என்பது இல்லை என்பதைப் பற்றி புரிந்து கொண்டோம் அவ்வாறு கொள்முதல் செய்யும் பொழுது 20 சதவிகித தொகையை மட்டும் நாம் ஏற்பாடு செய்தால் போதும் மீதி உள்ள 80 தொகையைக் கட்டுவதற்கு நீங்கள் 30 நாள் கால அளவை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான தொகையை அந்த காலத்தில் நாம் ஏற்பாடு செய்து கட்டிக் கொள்ளலாம் அடுத்ததாக மூன்றாவது ஒன்று அதாவது இயக்க செலவு நான் ஏற்கனவே சொன்ன சரக்கு பொருட்கள் ஆகியவற்றைக் கடந்து நீங்கள் பல்வேறு இயக்க செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக தொழிலாளர்களுக்கான செலவு அங்கு உள்ளது தொழிற்சாலை செலவுகள் உள்ளது மின்சாரத்திற்கான செலவு உள்ளது தண்ணீருக்கான செலவு உள்ளது மற்ற உள்ளீடுகளான ஆயில் லூப்ரிகன்ட் என அனைத்து செலவுகளும் இயக்கச் செலவில் அடங்கும் அதில் ஒரு பகுதி நிலையானதாகவும் மற்றொரு பகுதி மாறுபடகூடியதாகவும் இருக்கும் சரியா எனவே இந்த இயக்க செலவுகளுக்கான விரிவான பட்ஜெட்டை நாம் தயாரிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக மின்சாரத்தைப் பற்றி பேசும்பொழுது பொதுவாக மின்சாரத்தை வழங்கும் நிறுவனங்கள் அல்லது கழகங்கள் நமக்கு உண்மையான கடனை வழங்குகின்றன இதை நீங்கள் தன்னிச்சையான கடன் ஒரு மாதம் என்று கூறலாம் ஏனென்றால் மின்சாரத்தை நீங்கள் வாங்கும்பொழுது ஒவ்வொரு நாள் மாலையிலும் அதற்கான தொகையை செலுத்த வேண்டும் என்பதே கிடையாது நாம் 30 நாட்கள் மின்சாரத்தை வாங்குகின்றோம் அந்த முப்பது நாட்களுக்குப் பிறகு நிறுவனத்திடமிருந்து ரசீதைப் பெற்றுக் கொள்கின்றோம் அதன் பிறகு தொகையை செலுத்துகின்றோம் அதாவது நமக்கு உண்மையான கடன் 30 நாட்கள் உள்ளது என்று கூறலாம் எனவே மின்சாரத்திற்கான தொகை எங்கிருந்து வரும் என்பதைப் பற்றி யோசிக்க வேண்டிய அல்லது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை அதேபோல தொழிலாளர்களைப் பற்றி பேசும்போது அவர்கள் ப்ளூ காலர் தொழிலாளர்களாக இருக்கலாம் அல்லது ஒயிட் காலர் தொழிலாளர்களாக இருக்கலாம் அவர்களிடமிருந்து நாம் சேவையைப் பெற்று விட்டு பின்னர் 30 நாட்களில் அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கலாம் எனவே இது தன்னிச்சையான கடனாக அத்தகைய மூலங்களிலிருந்து கிடைக்கின்றன அவற்றை பற்றி நாம் 30 நாட்களுக்கு கவலைப்படத் தேவையில்லை மற்றும் 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அதற்கான தொகையை கட்ட வேண்டும் எனவே ஜனவரி மாதத்தில் அந்த மாதத்திற்கான மொத்த இயக்க செலவுகள் எவ்வளவு கட்டவேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து இருக்க வேண்டும் அதேபோல் எவ்வளவு செலவுகளை அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடலாம் என்பதைப் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கும் இதேபோல்தான் எனவே அனைத்திற்கும் உத்தமமான துணை பட்ஜெட்களை நாம் தயாரிக்க வேண்டும் அடுத்ததாக நாம் கேஸ் கலெக்ஷன் பட்ஜெட்டை தயாரிக்க வேண்டும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் விற்பனை செய்யப்பட்டவை வசூல் செய்யப்பட வேண்டும் இல்லையா எனவே இது இந்த கேஸ் கலெக்ஷன் பட்ஜெட் தயார் செய்வது மிகவும் எளிது மற்றும் சேல்ஸ் பட்ஜெட்டும் ஏனென்றால் நமக்கு அது தெரியும் இன்று நாம் விற்பனை செய்கின்றோம் அதற்கான 30 நாள் கடனை கொடுக்கப் போகின்றோம் எனவே ஒரு மாத கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கான தொகையை 30 நாட்களுக்குப் பிறகு அடுத்த மாதத்தில் வசூல் செய்ய முடியும் கேஸ் கலெக்ஷன் என்பது தற்போதைய மாதத்திற்கான ரொக்க விற்பனை மற்றும் முந்தைய மாதத்தில் கடனுக்கு விற்பனை செய்த பொருட்களின் தொகையும் ஆகும் ஏனென்றால் இந்த மாதத்தில் நாம் ஒரு பகுதியை கடனுக்கு விற்பனை செய்கிறோம் எனவே இது ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மொத்த ரொக்கம் என்பது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ரொக்க விற்பனையின் மூலம் வரக்கூடிய தொகை மற்றும் டிசம்பர் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களில் வசூல் செய்யப்படுகின்ற தொகை ஆகியவை ஆகும் எனவே ஜனவரி மாதத்தில் நம்முடைய தொகை வசூல் நிலைமை என்ன அல்லது விற்பனை வசூல் நிலைமை என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் எனவே இதனை கேஸ் கலெக்ஷன் பட்ஜெட் தயாரிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் அதே போல் பர்சேஸ் பட்ஜெட் நீங்கள் பர்சேஸ் பட்ஜெட்டை தயார் செய்யும்பொழுது பட்ஜெட்டேட் பர்சேஸ் என்ற வாய்ப்பாட்டை பயன்படுத்துகிறீர்கள் பட்ஜெட்டேட் பர்சேஸ் என்பது எவ்வளவு திட்டமிட போகிறீர்கள் அல்லது எவ்வளவு கொள்முதல் செய்வீர்கள் என்பதாகும் இது கணிக்கப்பட்ட கொள்முதல் என்றும் அழைக்கப்படுகின்றது அதை நீங்கள் எவ்வாறு கணக்கிட முடியும் தேவையான க்ளோஸிங் ஸ்டார்க் கூட்டல் மூலப்பொருட்களுக்கான செலவு விற்பனை செய்யப்படும் பொருளின் அளவு கழித்தல் ஓப்பனிங் ஷ்டாக் எனவே மாத இறுதியில் நீங்கள் 100 யூனிட் பொருட்களை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் இதுவே தேவையான க்ளோஸிங் ஸ்டார்க் என்று அழைக்கப்படுகின்றது இது அடுத்த மாதத்தில் பயன்படுத்தப்படும் எனவே முதலாவது அந்த 100 யூனிட் பொருட்களை எப்பொழுதும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவே அது நமக்கான பொருட்களை நமது சரக்கு வழங்குபவர் ஏதாவது காரணத்தால் அதாவது விநியோகச் சங்கிலி காரணம் அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் பொருட்களை வழங்கவில்லை என்றாலும் கூட உங்களுடைய ஆளை எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் அதாவது செயல்பாடு என்பது நடந்து கொண்டே இருக்கும் எனவே நம்முடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக நாம் பாதுகாப்பு சரக்கை வைத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் எவ்வளவு பொருட்களை வைத்திருக்க விரும்புகிறீர்கள் அதை நாம் கண்டறிய வேண்டும் அதனுடன் தற்போதைய காலத்தில் எவ்வளவு பொருட்களை நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் கண்டறிய வேண்டும் இப்பொழுது நமது தயாரிப்புக்காக 500 யூனிட்டுகள் நமக்கு இந்த ஜனவரி மாதத்தில் தேவைப்படுகின்றது எனவே இப்போது மொத்தம் எவ்வளவு வருகின்றது 100 யூனிட்டுகள் இறுதி சரக்கிற்காக வைக்கப்படுகின்றன 500 யூனிட்டுகள் தற்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் எனவே மொத்த தேவை என்பது 500 யூனிட்டுகள் மூலப்பொருட்கள் ஆகும் இப்போது நமக்காக சில பொருட்களை சேமிக்க போகின்றோம் அதேபோல முந்தைய மாதத்திலும் கூட நாம் சில பொருட்களை இந்த மதத்திற்காக சேமித்து இருப்போம் சரியா அதனை இந்த மாத தேவையில் இருந்து கழிக்க வேண்டும் அதாவது இந்த மாத தேவையான 600 யூனிட்டில் இருந்து கழிக்க வேண்டும் நமது தொடக்க சரக்கிருப்பு 100 எனவே நாம் எவ்வளவு வாங்க போகின்றோம் 500 யூனிட்டுகள் வாங்க போகின்றோம் அதற்காக எவ்வளவு செலவாகும் எனவே இப்பொழுது பர்சேஸ் பட்ஜெட் என்பது தயாராகிவிடும் எனவே நாம் அந்த கொள்முதலுக்கான தொகையைக் தெரிந்துகொள்ள விரும்புகின்றோம் அது பர்சேஸ் பட்ஜெட் தயாரிப்பதன் மூலம் சாத்தியமாகின்றது இது கொள்முதலுக்கான செலுத்துதல் ஆகும் அது இங்கே எழுதப்பட்டுள்ளது அதனை படியுங்கள் எடுத்துக்காட்டாக தற்போதைய மாதத்திற்கான கொள்முதல் மற்றும் 50 முந்தைய மாதத்திற்கான கொள்முதல் ஆகியவை சேர்ந்து இருக்கலாம் எனவே கொடுக்கப்பட்ட விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப பொருளை நமக்கு விற்றவருக்கு செலுத்துவோம் இந்த மாதத்தில் 50 சதவீத செலுத்துதல் மேற்கொள்ளப்படும் மீதமுள்ள 50 விழுக்காடு அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடப்படும் இதனால் நீங்கள் 50 விழுக்காட்டுக்கு ஆன தொகையை மட்டும் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தால் போதும் ஆனால் முந்தைய மாதத்தில் 50 விழுக்காட்டிற்கு ஆன தொகையையும் நாம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே மொத்தமாகப் பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கான கொள்முதல் இன் 100 விழுக்காடு தொகையை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக மொத்தமான செலுத்துதல் என்பதை கேஸ் பட்ஜெட்டில் பயன்படுத்தப்படும் எனவே கேஸ்பட்ஜெட்டுக்கு மொத்த விற்பனை தகவலும் செல்லும் மொத்த கொள்முதல் செலவுகளின் தகவல்களும் அங்கு இருக்கும் எனவே விற்பனைக்கான தகவல்களை நாம் வரவு பக்கத்தில் எழுதுவோம் அடுத்ததாக கொள்முதல் சம்பந்தமான தகவல்களை நாம் பற்று பக்கத்தில் எழுதுவோம் மற்றும் இறுதியாக அவற்றை சமநிலைப் படுத்தும் போது நமக்கு க்ராஸ் ப்ராபிட் என்பது கிடைக்கும் இப்பொழுது ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் பட்ஜெட்டில் விற்பனையை அடிப்படையாக கொண்டு நமக்கு ஆகக்கூடிய செலவுகளான விற்பனை கழிவு மற்றும் பல்வேறு வகையான விநியோக செலவுகள் உள்ளன இயக்க செலவுகள் என்பவை மூலப் பொருள்களுக்கு ஆகும் செலவு நிர்வாகச் செலவு அலுவலக வாடகை செலவுகள் பணியாளர்கள் ஊதியம் மற்றும் விற்பனை மற்றும் விநியோக செலவுகள் சந்தையிடுதல் செலவுகள் விநியோக செலவுகள் தவிர உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் செலவுகள் ஆகும் எனவே இந்த அனைத்து செலவுகளும் இயக்கச் செலவுகள் என்பதற்குள் அடங்கும் எனவே மூலப் பொருட்கள் பர்சேஸ் பட்ஜெட் மற்றும் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் பட்ஜெட் ஆகிய இரண்டும் சேர்ந்தது மொத்த ஆப்பரேட்டிங் பட்ஜெட் ஆகும் இப்பொழுது விற்பனையால் பாதிக்கப்படாத மற்ற செலவுகள் அதாவது ஓட்டுநருக்கு ஆகக்கூடிய செலவு போன்ற மற்ற செலவுகள் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை எனவே இது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் இயக்க செலவுகளைப் பற்றி பேசும்பொழுது அவற்றை இரண்டு பெரிய பகுதிகளாக பிரிக்க வேண்டும் ஒன்று நிலையான செலவுகள் மற்றொன்று நிலையற்ற அல்லது மாறுபடும் செலவுகள் நிலையான செலவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியீடு அல்லது உற்பத்தி வரை நிலையானதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக அலுவலகம் மற்றும் தொழிற்சாலையை எடுத்துக்கொள்ளலாம் அவை ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி அல்லது விற்பனைக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய விற்பனையை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு புதிய தொழிற்சாலையை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு புதிய திறனை சேர்க்கலாம் எனவே இது எதைக் குறிக்கின்றது என்றால் நிலை செலவுகளும் சில சமயங்களில் அதிகரிக்கலாம் அல்லது கூடலாம் எனவே நீங்கள் அவற்றை கணக்கீடு செய்ய வேண்டும் அதாவது எவ்வளவு நிலையான செலவு என்று கணக்கிட வேண்டும் அதேபோல தொழிலாளர்களைப் பற்றி பேசும்பொழுது நிரந்தர தொழிலாளர்கள் என்பவர்கள் நமது நிறுவனத்தின் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் எனவே நீங்கள் சந்தையில் கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றீர்கள் அல்லது தயாரித்து விற்பனை செய்கின்றீர்கள் அப்போது நீங்கள் அதிகமாக விற்பனை செய்கின்றீர்கள் என்றால் அந்த நிரந்தர தொழிலாளர்கள் அங்கே தான் இருப்பார்கள் அதேபோல நீங்கள் குறைவாக விற்பனை செய்கின்றீர்கள் என்றாலும் கூட அவர்கள் அங்கே தான் இருப்பார்கள் எனவே இத்தகைய செலவுகள் நிலையான செலவுகள் ஆகும் எனவே நீங்கள் உங்களுடைய நிலை செலவுகள் எவை எவை என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த இயலாது எனவே நீங்கள் சற்று கவனமாக முடிந்த அளவு அந்த செலவுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் மற்றும் மாறுபடும் செலவுகள் அவை நாம் தயாரிக்கும் அல்லது விற்பனை செய்யும் அளவைப் பொறுத்து மாறுபடும் மற்றும் நீங்கள் அதிகமாக தயாரித்து விற்பனை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான மூலப் பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்யவேண்டும் மற்றும் பல்வேறு வகையான மற்ற மாறுபடும் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டும் மற்றும் மற்ற இயக்க செலவுகளை செய்ய வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸஸ் பட்ஜெட் என்பது நிலையான மற்றும் நிலையற்ற செலவுகள் என்ற இரண்டுக்கும் தயாரிக்க வேண்டும் இப்பொழுது இங்கு நிலையான இயக்க செலவுகளைப் பற்றி பார்க்கலாம் வாடகை தொழிற்சாலைக்கான வாடகை அல்லது அலுவலக கட்டிடத்திற்கான வாடகை அல்லது வேறு ஏதாவதற்கான வாடகை இவை தேவையான செலவுகள் ஆகும் தேய்மானம் ஏனென்றால் தேய்மானம் என்பது நிலைச் சொத்துக்களின் ஒரு அங்கமாகும் அதாவது அதனுடைய செலவு அதனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்துவதற்கு ஆகக்கூடிய செலவு காப்பீடு இது உங்களுடைய தொழிற்சாலை அலுவலகம் ஆலை மற்றும் எந்திரம் ஆகியவற்றை பராமரிக்க நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் அத்தகைய கட்டிடம் அந்த ஆலை மற்றும் எந்திரம் அந்த தொழிற்சாலை ஆகியவற்றுக்கான காப்பீட்டு முனைமம் என்பது நிலையானது அதை பயன்படுத்துவது அல்லது பயன்படுத்தாமல் இருப்பது என்பது உங்களை மட்டும் சார்ந்தது அதேபோல தொழிலாளர் இப்பொழுதுதான் நான் சொன்னேன் தொழிலாளர்களுக்கான சம்பளம் என்பது ஒரு நிலையான செலவு நீங்கள் அதிகமாக உற்பத்தி செய்து சந்தையில் அதிகமாக விற்கிறார்கள் என்றால் நீங்கள் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய அமைப்புக்கான பங்கை அதிகமாக பெறுகிறீர்கள் ஆனால் அவர்களை அந்த அளவுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய நிலையான செலவு என்பது அதிகரிக்கும் மற்றும் அது உங்களுடைய லாபம் பெறும் திறனை பாதிக்கும் இயக்கச் செலவுகளை செலுத்துதல் இப்பொழுது இந்த இயக்க செலவுகள் செலுத்துதல்களில் கூட நாம் எவ்வாறு இந்த இயக்க செலவுகளை செலுத்தப் போகிறோம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல சம்பளம் தண்ணீருக்கான செலவு மின்சாரத்திற்கான செலவு ஆகியவற்றில் நாம் தன்னிச்சையாக 30 நாட்கள் கடனை பெறுகின்றோம் நீங்கள் அத்தகைய செலுத்துதல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் அத்தகைய செலுத்துதல்களுக்கு தேவைப்படும் ரொக்கத்தை ஏற்பாடு செய்வதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் ஜனவரி மாதத்தில் நீங்கள் செலுத்தவேண்டிய வாடகை சம்பளம் போன்றவற்றை பிப்ரவரி மாதத்தில் எப்போதாவது செலுத்தி விடலாம் எனவே அந்த ஜனவரி மாதத்திற்கான மொத்த செலவுகளுக்கு நீங்கள் ரொக்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இல்லை இயக்கச் செலவு செலுத்துதல்களில் இப்போது சொன்னது போல போன மாதத்தின் 50 மற்றும் இந்த மாதத்தின் கூலி மற்றும் கழிவு மற்றும் மற்ற செலவுகள் வாடகை செலவுகள் ஆகியவை சேர்ந்து இருக்கலாம் எனவே இயக்கச் செலவுகளை செலுத்துவதற்கான விதிகள் என்னென்ன அதை எப்படி செலுத்துவது ஏனென்றால் நிலையான செலவுகள் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவை செலுத்தப் படலாம் ஆனால் மாறுபடும் செலவுகள் என்பவை வெவ்வேறு வகையான பொருட்களை வழங்கும் சப்ளையர்களின் விதிகள் மற்றும் நிபந்தனைகளை பொருத்து மாறுபடும் எனவே அவற்றை செலுத்துவது குறித்து திட்டமிட வேண்டும் மற்றும் அதன்படி நாம் தேவையான ரொக்கத்தை தயார் செய்ய வேண்டும் எனவே அவற்றுக்காக பட்ஜெட்டை முன்னதாகவே நாம் தயாரிக்கவேண்டும் மற்றும் இறுதி வெளியீடு என்பது எவ்வாறு இருக்கும் அதுதான் பட்ஜெடட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் என்பது நான் ஏற்கனவே உங்களிடம் விவாதித்தது போல பட்ஜெட்டேட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் ஆகும் நாம் அனைத்து வகையான பட்ஜெட்களையும் தயார் செய்து விட்டோம் அதாவது சேல்ஸ் பட்ஜெட் சேல்ஸ் கலக்ஷன் பட்ஜெட் க்ளோஸிங் ஷ்டாக் பட்ஜெட் இந்த அளவு விற்பனை மற்றும் இறுதி சரக்கு இருப்பை நாம் வைத்திருக்க வேண்டுமென்றால் இவ்வாறான செலவுகளை நாம் செய்ய வேண்டும் அதாவது மூலப்பொருள் கூலி ஆகியவை இவை அனைத்தும் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பற்று பக்கம் வரும் விற்பனை மற்றும் வருமானம் சம்பந்தமான தகவல்கள் வரவு பக்கத்தில் வரும் மற்றும் இந்த இரண்டு பக்கத்தையும் நாம் சமநிலைப்படுத்த முயற்சிப்போம் எனவே நமது விற்பனைக்கான கிரெடிட் சைடு டெபிட் சைடு விட அதிகமாக இருந்தது என்றால் அதாவது விற்பனை என்பது விற்ற பொருளின் செலவைக் காட்டிலும் அதிகமாக இருந்தால் நமது இறுதி முடிவு என்பது மொத்த லாபம் ஆகும் மற்றும் இறுதியாக நெட் ப்ராபிட் பிபோர் டேக்ஸ் அண்ட் நெட் ப்ராபிட் ஆப்டர் டேக்ஸ் ஆகியவை கிடைக்கும் ஆனால் இது எதிர்மறையாக இருந்தால் அதாவது உங்களுடைய பற்று பக்கம் வரவு பக்கத்தை விட அதிகமாக இருந்தால் நிறுவனம் லாஸ் அடைந்துள்ளது என்று பொருள் எனவே நாம் நமது நிறுவனம் இவ்வாறு எப்பொழுதும் லாபத்தையே வைத்திருப்பது எப்படி அந்த நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் எவ்வளவு விற்பனை தேவைப்படும் மற்றும் அத்தகைய விற்பனையை செய்ய வேண்டுமென்றால் எவ்வளவு இயக்க செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புவோம் எனவே இறுதி முடிவு ஒரு தொகுக்கப்பட்ட அறிக்கையாக இருக்கும் அதில் அனைத்து வருமானங்கள் ஒரு பக்கமும் அனைத்து செலவுகள் மற்றொரு பக்கமும் மற்றும் அதில் வரக்கூடிய வித்தியாசம் பிராபிட் அல்லது லாஸ் ஆக இருக்கும் இதை நாம் முன்னதாகவே அறிந்து கொள்ள விரும்புவோம் எனவே இதுதான் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டின் நோக்கமாகும் மற்றும் ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை தயாரிப்பதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை அடைய முடியும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பது வட்டி செலவை சேர்த்த பிறகு முழுமையடையும் இது கேஸ் பட்ஜெட் தயாரித்த பிறகு சேர்க்கப்படும் எனவே நீங்கள் தயாரிக்கும்போது செயல்பாட்டுக்கான பட்ஜெட்டேட் இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பது மேலாண்மையின் செயல்திறனை கண்டறியும் ஒரு அளவுகோலாக உள்ளது இது எதைக் குறிக்கிறது என்றால் இரண்டு வகையான செலவுகள் அவையாவன இயக்கச் செலவுகள் மற்றும் நிதி செலவுகள் இயக்கச் செலவுகள் என்பவை மூலப்பொருட்கள் கூலி சம்பளம் எழுது பொருள் தேய்மானம் ஆகியவற்றுக்கு ஆகக் கூடிய செலவுகள் ஆகும் மற்றும் அதுமட்டுமில்லாமல் நாம் நிதி செலவுகளையும் செய்ய வேண்டியிருக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான நிதியை நிதி நிறுவனங்களிலிருந்து பெரும்பொழுது அதை குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்துவார்கள் அதற்காக அவர்கள் வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் அதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் இதுதான் நிதி செலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அத்தகைய நிதி செலவுகளையும் நாம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அனைத்து மாறுபடும் இயக்கச் செலவுகளும் வியாபார கணக்கில் மட்டும் இருக்கும் தந்திரங்கள் லாப நட்ட கணக்கில் இருக்கும் மற்றும் லாப நட்ட கணக்கில் இருக்கக்கூடிய நிலையான செலவுகள் மட்டுமல்லாமல் நாம் நிதி செலவுகளையும் அங்கு சேர்க்க வேண்டும் அவையாவன நாம் பெறும் கடன்களுக்கான வட்டியாகும் மற்றும் அடுத்ததாக அது நமக்கு மொத்த செலவுகள் அறிக்கையை கொடுக்கும் மற்றும் இயக்க மற்றும் நிதி செலவுகள் என்பதன் அடிப்படையில் மொத்த செலவுகள் எதிர்பார்க்கப்படும் விற்பனையுடன் ஒப்பீடு செய்யப்படவேண்டும் மற்றும் இறுதி முடிவு என்பது நெட் ப்ராபிட் பிபோர் டேக்ஸ் மற்றும் நெட் ப்ராபிட் ஆப்டர் டேக்ஸ் எனவே இதுதான் இயக்கத்தின் இறுதியான முடிவு ஆகும் இதன்பிறகு என்னென்னவெல்லாம் பைனான்சியல் பட்ஜெட்டில் வரும் என்பதைப் பற்றியும் பைனான்சியல் பட்ஜெட்டை எப்படி தயார் செய்வது என்பதை பற்றியும் மற்றும் பைனான்சியல் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்ன என்பதைப் பற்றியும் மற்றும் அவை ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதைப் பற்றியும் பேசப் போகின்றோம் எனவே அடுத்த பகுதியில் நாம் பைனான்சியல் பட்ஜெட்டை பற்றி பேசப் போகின்றோம் மற்றும் பைனான்சியல் பட்ஜெட் என்பது இரண்டு வகையான கூறுகளை உள்ளடக்கியது ஒன்று கேஸ் பட்ஜெட் இரண்டாவது பட்ஜெட் பேலன்ஸ் ஷீட் என்று விவாதித்து இருந்தோம் எனவே வெவ்வேறு நிறுவனத்திற்கு கேஸ் பட்ஜெட்டை நாம் தயாரிக்க போகின்றோம் மற்றும் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் சீட்டையும் தயாரிக்க போகின்றோம் அந்த வழியில் நாம் மாஸ்டர் பட்ஜெட் தயாரிப்பதற்கான அனைத்து செயல்முறைகளையும் முடிக்க முடியும் எனவே ஆப்பரேட்டிங் பட்ஜெட்டை தயாரித்து பிறகு அடுத்தபடியாக பைனான்சியல் பட்ஜெட்டின் முதல் பகுதியான கேஷ் பட்ஜெட் தயாரிப்பது பற்றி பார்க்க போகிறோம் எனவே கேஸ் பட்ஜெட் என்பது என்ன கேஸ் பட்ஜெட் என்பது கீழ்காணும் பகுதிகளைக் கொண்டது அவை இங்கு எழுதப்பட்டுள்ளன அத்தகைய முக்கிய பகுதிகள் யாவை நிதியை கடனாக பெறுவதற்கு முன்னால் உள்ள மொத்த ரொக்கம் ஏனெனில் அங்கு நிறுவனத்துக்கு வெவ்வேறு வகையான நிதி மூலங்கள் உள்ளன அவை உள்நிதி மூலங்கள் மற்றும் வெளி நிதி மூலங்கள் உள்நிதி மூலங்கள் என்பவை அடிப்படையில் ஒதுக்கு மற்றும் உபரி வருவாயிலிருந்து அதாவது பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் போக கொடுக்காமல் தக்க வைக்கப்பட்ட வருமானத்திலிருந்து கிடைப்பதாகும் அதன் ஒரு பகுதி மீண்டும் தொழில் முதலீடு செய்யப்படும் அந்த தொகை நிறுவனத்தின் முதல் உடன் சேர்க்கப்படும் அந்த அளவுக்கான ரொக்கம் நம்மிடம் உள்ளது மற்றும் மீதி உள்ள ரொக்க தேவைகளுக்கு எங்கிருந்து நமக்கு ரொக்கம் வரும் என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் எனவே நீங்கள் கேஸ் பட்ஜெட்டை முன்னதாகவே தயாரித்து விட்டீர்களென்றால் ஜனவரி மாதத்தில் எவ்வளவு ரொக்கத் தொகை இருக்கும் எவ்வளவு தொகை நிறுவனத்துக்கு உள்ளேயே நம்மால் சேகரிக்க முடியும் அதாவது உள்ளார்ந்த இயக்கங்கள் மூலம் மற்றும் வெவ்வேறு மூலங்களிலிருந்து எவ்வளவு தொகை நாம் பெற வேண்டி இருக்கும் என்பதை பற்றி முன்கூட்டியே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் முன்னதாகவே இத்தகைய தகவல்கள் நம்மிடம் இருக்கிறது என்றால் அடுத்ததாக நமது பிரச்சனை என்ன நம்முடைய ரொக்க செலுத்துதல் மற்றும் நிறுவனத்தின் இயக்கம் தொடர்ச்சியாக இருப்பதற்காக நமக்கு எவ்வளவு ரொக்கம் தேவைப்படுகிறது அல்லது எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்பதை இது குறிக்கின்றது எவ்வளவு ரொக்கம் நம்மிடம் உள்ளது எவ்வளவு நாம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் நாம் வைத்திருக்கவேண்டிய குறைந்தபட்ச ரொக்க இருப்பு எவ்வளவு நம்மிடம் எவ்வளவு இருப்பு உள்ளது நாம் எவ்வளவு செலுத்த வேண்டும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது ஆகியவற்றை அறிய கேஸ்பட்ஜெட் உதவுகின்றது நிறுவனத்துடன் தொடர்புடைய வெவ்வேறு நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலேயே எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் ஜனவரி மாதத்தின் இறுதியில் நமக்கு எவ்வளவு தொகை இருப்பு இருக்க வேண்டும் என்ற இந்த மூன்று கூறுகளும் ஆராயப்பட வேண்டும் மற்றும் இந்த தகவலின் அடிப்படையில் உங்களுடைய நிதி தேவையானது கண்டறியப்படும் நம்மிடம் ஏற்கனவே எவ்வளவு தொகை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து விட்டால் அனைத்து தொகையும் முடித்தபிறகு அல்லது நமக்குள் இருக்கும் தொகை அனைத்தும் ஜனவரி மாதத்தில் தேவைப்படும் பொழுது என்ன செய்வது என்பதை பற்றி நம்மால் முடிவு எடுக்க முடியும் எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறது எனவே இரண்டுக்கும் உள்ள தொலைவானது இணைக்கப்படும் மற்றும் வெளி மூலங்களில் இருந்து நிதியை பெறுவதன் மூலம் அது அடைக்கப்படும் நாம் வங்கிகளிலிருந்து அல்லது மற்ற மூலங்களிலிருந்து கமர்சியல் பேப்பர் மூலம் பாக்டரிங் மூலம் அல்லது வேறு ஏதாவது மூலங்களில் இருந்து நிதியை பெற முடியும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் வரும் காலத்தில் எவ்வளவு நமக்கு தேவையாக இருக்கும் என்பதை பற்றி முன்னரே நாம் தெரிந்து கொண்டால் நான் வசதியான நிலையில் இருப்போம் மற்றும் இப்பொழுது நீங்கள் இத்தகைய கேஸ்பட்ஜெட் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் இந்த மாதத்தில் எவ்வளவு செலுத்த போகின்றோம் மற்றும் இந்த மாதத்தில் எவ்வளவு பெறப் போகின்றோம் நமது மொத்த பெறுதல்களின் நிலை என்ன நம்முடைய மொத்த செலுத்துதல் நிலை என்ன மற்றும் நம்முடைய நிகர முடிவு என்னவாக இருக்கும் அடுத்ததாக பணம் முற்றிலும் இல்லாமல் தீர்ந்த பிறகு என்பது எப்பொழுது நமக்கு ரொக்கத்திற்கான பற்றாக்குறை ஏற்படும் என்பது முன்கூட்டி தெரியவில்லை என்றால் இது சாத்தியம் அல்ல எனவே பட்ஜெட்டுக்கள் என்பவை முன் மதிப்பீடு செய்யப்பட்டவையாகும் அல்லது அவை சாலை வரைபடம் ஆகும் நாம் அதில் பயணிக்க வேண்டும் மற்றும் இறுதி ரொக்க இருப்பு என்பது நாம் எவ்வளவு ரொக்கத்தை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது அதாவது சரக்கு இருப்பு போன்றதே ஆகும் சரக்கு இருப்பு என்பது மூலப்பொருட்களின் சரக்கு இருப்பு ஆகும் மற்றும் ரொக்க இருப்பு என்பது ரொக்க ஆகும் அங்கு நமக்கு எவ்வளவு உள்ளது எவ்வளவு நாம் சந்தையில் இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் எவ்வளவு இறுதி சரக்கு இருப்பாக வைத்திருக்க வேண்டும் என அங்கு பயன்படுத்திய முறையைத்தான் இங்கும் பயன்படுத்துகின்றோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவே நிதியை பெறுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மொத்த ரொக்கம் என்பது தொடக்க ரொக்கத்துடன் ரொக்க பெறுதல்களை கூட்டுவதன் மூலம் கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நமது வங்கிக் கணக்கில் எவ்வளவு தொகை வைத்துள்ளோம் மற்றும் முந்தைய மாதத்தின் ரொக்க வரவுகள் விற்பனையின் மூலம் பெறப்பட்டவை எவ்வளவு கேஸ்பட்ஜெட் தயாரிப்பதன் மூலம் நம்மால் கடன் விற்பனையை தொகையை கண்டறியமுடியும் அடுத்ததாக ரொக்க பெறுதல்கள் என்பவை வாடிக்கையாளர்களிடம் இருந்து கனக்கு பெறப்பட வேண்டியவைகள் மூலம் வசூல் செய்யும் தொகையை பொருத்து மாறுபடும் மற்றும் ரொக்கம் மற்றும் வேறு சில இயக்க வருமானங்களை பொறுத்து மாறுபடும் எனவே ரொக்கத்திற்கான மூலங்களை கண்டறிய வேண்டும் எனவே அதன் மூலம் ஜனவரி மாதத்தில் நமக்கு ரொக்க பற்றாக்குறை வரும் அல்லது மிகுதி வரும் இந்த இரண்டு வகையான விஷயங்களையும் கணக்கிற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இவை அனைத்தையும் முன்னதாக தெரிந்துகொண்டால் நமது வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக ஆகிவிடும் அவை சில வகையான விலைகள் மற்று செலவுகள் சிலவகையான ஒப்பந்த விதிமுறைகளின் அடிப்படையில் மாறுபடும் எடுத்துக்காட்டாக மாதாந்திர தவணைகள் செலுத்துங்கள் அடமான செலுத்துங்கள் வாடகை குத்தகை மற்றும் இதர செலவுகள் எனவே மூலப் பொருட்களுக்காக நாம் எப்போது செலுத்த வேண்டும் சம்பளம் மற்றும் கூலி ஆகியவற்றுக்கான கடன் விதிமுறைகள் என்ன தண்ணீர் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றுக்கான விதிமுறைகள் என்ன அதேபோல குத்தகைகள் அடமானத்தில் மீது செலுத்துதல் வட்டி ஆகியவற்றுக்கான விதிமுறைகள் என்ன அத்தகைய சரக்கு வழங்குபவர்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன ஆகியவற்றைப் பொருத்து நாம் நடக்க வேண்டும் மற்றும் இத்தகைய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு இவற்றை நாம் தயார் செய்யக்கூடிய கேஸ்பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டும் மற்ற செலுத்துதல் அதாவது நிலை சொத்துக்களுக்கான செலுத்துதல் நீண்ட கால முதலீடுகள் பங்காதாயம் மற்றும் அது போன்ற விஷயங்களை நாம் சேர்க்க வேண்டும் எனவே ஜனவரி மாதத்திற்கான மொத்த செலுத்துதல்களை முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய மொத்த பெறுதல்களையும் கண்டறிந்து இந்த மாதத்திற்கான நிகர இருப்பை கண்டறிய வேண்டும் இப்பொழுது கேஷ் பட்ஜெட்டில் கொள்முதலுக்கான ரெக்க செலுத்துதல் என்பது சரக்கு வழங்குபவர் கொடுத்த கடன் விதிமுறைகள் மற்றும் பொருள் வாங்கியவரின் திருப்பி செலுத்தும் பழக்கத்தை பொருத்தது இது எதைக் குறிக்கின்றது என்றால் தேதி வரும் போது சரியாக செலுத்த வேண்டும் நாம் செலுத்துதலை தாமதப்படுத்தக்கூடாது மேலும் மீண்டும் இந்த கேஸ் பட்ஜெட் மூலம் நமக்கு எவ்வளவு ரொக்கம் தேவைப்படுகின்றது நமக்கு எவ்வளவு ஏற்கனவே உள்ளது எவ்வளவு பயன்படுத்தப்படுகின்றது இறுதியான இருப்பு எவ்வளவு என்பதை பற்றி தெரிந்துகொள்ள முடியும் பேரோல் என்பது கூலி சம்பளம் கழிவு மீதான நிபந்தனைகள் மற்றும் பேரோல் தேதி ஆகியவற்றைப் பொருத்தது நாம் மெய்நிகர் கடனை 30 நாட்களுக்கு பெற்றிருக்கின்றோம் எனவே ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் மற்றும் கூலி செலுத்துவது சம்பந்தமாக கவலைப்பட வேண்டியதில்லை அவை அடுத்த பிப்ரவரி மாதத்தில் செலுத்தப்படும் எனவே இந்த தேவைக்காக இப்பொழுது ரொக்கம் தேவைப்படாது இறுதியாக ரொக்க பட்ஜெட் என்பது எவ்வளவு தேவைப்படுகின்றது ரொக்க இருப்பு எவ்வளவு என்பதை நிர்வாகமானது கண்டறிய உதவுகின்றது இது தொழிலின் இயல்பு மற்றும் கடன் தேவையைப் பொறுத்தது நாம் எப்பொழுதும் சரக்கிருப்பு போன்றே பாதுகாப்பு ரொக்க இருப்பையும் வைத்திருக்க விரும்புவோம் நாம் அந்த அளவுக்கான குறைந்தபட்ச ரொக்க இருப்பை எப்பொழுதும் வைத்திருப்பதையும் மற்றும் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் தேவைப்படும் ரொக்கத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே கேஸ் பட்ஜெட் மூலம் இதனை கணக்கிடுவது என்பது சாத்தியமானதாகும் அடுத்ததாக நிதி தேவைகள் என்பதை எவ்வளவு ரொக்கம் நம்மிடம் உள்ளது என்பதை தேவைப்படும் ரொக்கத்துடன் ஒப்பீடு செய்வதை பொருத்ததாகும் இது உங்களுக்கு எவ்வளவு தேவைபடுகின்றது என்பதை குறிக்கின்றது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகின்றது உங்களிடம் எவ்வளவு உள்ளது 5 ஆயிரம் ரூபாய் உள்ளது எனவே உங்களுக்கு 5000 ரூபாய் வெளியிலிருந்து வாங்க வேண்டும் என்பது முன்கூட்டியே தெரிகின்றது எனவே என்னென்ன வகையான மூலங்கள் உள்ளன என்பதைப் பற்றியும் உங்களால் தெரிந்துகொள்ள முடியும் எங்கே நிதியை வாங்க போகின்றோம் எப்பொழுது வாங்க போகின்றோம் அதன் மீது எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் எந்த நிதி ஆதாரம் நிதியை வாங்குவதற்கு மிகவும் எளிமையானது மற்றும் வசதியானது போன்றவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் முன்னதாகவே தயார் செய்து கொள்ள வேண்டும் மற்றும் நாம் சரியான நீர்மை தன்மையை நிறுவனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது எனவே சாதாரண நீர்மை தன்மை அல்லது கையில் உள்ள ரொக்கம் ஆகியவற்றில் ஏதாவது குறை இருக்குமானால் அதற்காக நிறுவனத்தின் செயல்பாட்டை நிறுத்துவது இல்லை நமக்கு அதைப் பற்றி தெரியும் அதாவது நாம் ஒரு விரிவான கேஸ்பட்ஜெட்டை ஜனவரி மாதத்திற்காக தயாரித்து விட்டோம் மற்றும் அங்கு பற்றாக்குறை அல்லது உபரி நிதி இருக்குமானால் எப்படி நாம் இருப்போம் என்பதை பற்றி முன்கூட்டியே தெரிந்துகொள்ள முடிகின்றது தேவை என்பது செலுத்துதல் மற்றும் இறுதியில் தேவைப்படும் ரொக்க இருப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும் எனவே இறுதி ரொக்க இருப்பை கணக்கிடுவதற்கு நீங்கள் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிதியை பெறுவதற்கு முன்னால் உள்ள மொத்த ரொக்கம் மொத்த செலுத்துதல்களை கழிக்கும்போது கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் எவ்வளவு செலுத்துதல் நாம் ஜனவரி மாதத்தில் செய்ய விரும்புகின்றோம் கூட்டல் நிதியை பெறுவதன் மூலம் கிடைக்கும் ரொக்கம் என்பதற்கும் சமமாக இருக்கும் எனவே எவ்வளவு தொகை நமக்கு உள்ளது எவ்வளவு தொகை வெளியிலிருந்து பெற வேண்டும் மற்றும் எவ்வளவு தொகை நாம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை பற்றி நம்மால் முன்னரே தெரிந்து இருக்க முடியும் எனவே கேஸ்பட்ஜெட் என்பதன் தேவை தெளிவாக தெரிகின்றது கேஸ்பட்ஜெட் தயாரிப்பது மற்றும் உண்மையில் முக்கியமான தேவையாக இருக்கும் அமைப்பின் விவகாரங்களை சுமுகமாக நடத்துவது எவ்வளவு வசதியானது மற்றும் பயனுள்ளது என்பதையும் இது நமக்குக் கூறுகிறது நிதியை பெறுவதன் மூலம் வரும் ரொக்கம் என்பது நேர்மறையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்மறையாக இருக்கலாம் அதனைப் பற்றி நாம் தெரிந்து இருக்க வேண்டும் அதாவது ஜனவரி மாதத்தில் நாம் உபரி நிதி உள்ள நிறுவனமாக இருக்கலாம் அல்லது பற்றாக்குறை நிதி உள்ள நிறுவனமாக இருக்கலாம் மற்றும் செலுத்துதல்கள் பெறுதல்கலைக்கட்டிலும் அதிகமாக இருக்கும் பொது தேவையான ரொக்கத்தை நாம் வெளியில் இருந்து வாங்க வேண்டி இருக்கும் இது மாறும்பொழுது எதிர்மறையாக மாறுகின்றது உங்களுடைய பெறுதல்கள் செலுத்துதல்களைக் காட்டிலும் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு ரொக்கத்தையும் வெளியிலிருந்து வாங்க வேண்டியதில்லை இப்பொழுது இறுதியாக சிலவற்றை பற்றி பேசப் போகின்றோம் அது கேஷ் ப்லொவ் ஷ்டேட்மென்ட் மற்றும் கேஸ் பட்ஜெட் ஆகியவை தயாரான பிறகு வரக்கூடிய பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் அடுத்ததாக இப்பொழுது கடைசி தேவைகளை செய்ய வேண்டும் பைனான்சியல் பட்ஜெட்டின் இறுதி முடிவு பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் ஆகும் நீங்கள் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் தயார் செய்யும்பொழுது அந்த பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட்டில் என்ன செய்யப் போகின்றோம் இப்பொழுது அந்த பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கப் போகின்றோம் லாப நட்டக் கணக்கு போலவே இங்கு நாம் பட்ஜெட்டேட் பாலன்ஸ் சீட் தயார் செய்யப் போகின்றோம் நீங்கள் பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இதனுடைய மாதிரி படிவத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் இங்கு பாலன்ஸ் சீட் தயாரிக்கப் போகின்றீர்கள் அது பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் மற்றும் இந்த பக்கம் முதல் மற்றும் பொறுப்புகளை எழுதப் போகிறோம் இங்கு தொகை எழுதப்படும் இங்கு சொத்துக்கள் மற்றும் இங்கு தொகை இங்கு நீங்கள் நிலம் ஆளை எந்திரம் கட்டிடம் பர்னிச்சர் மற்றும் இதர நிலைச் சொத்துக்கள் அடுத்ததாக நீங்கள் நிலையற்ற சொத்துக்களை அதாவது சரக்கு இருப்பு பெறவேண்டிய கணக்குகள் அடுத்ததாக உங்களுடைய முன்கூட்டி செலுத்திய செலவுகள் மற்றும் அடுத்ததாக நீங்கள் ரொக்கத்திற்கு செல்ல வேண்டும் எனவே இதனுடைய மொத்தம் நமக்கு பட்ஜெட்டேட் பேலன்ஸ் ஷீட் தயாரிக்க உதவும் மற்றும் இப்பொழுது மொத்த தேவைகளை இங்கு காட்டியுள்ளோம் அதாவது நிலத்திற்காக எவ்வளவு தேவைப்படும் ஆலை கட்டிடம் எந்திரம் பர்னிச்சர் மற்றும் இதர நிலை சொத்துக்கள் பொருட்களுக்காக நாம் எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் கடன் விற்பனைக்காக எவ்வளவு முன்கூட்டி செலுத்திய செலவுகளுக்காக மற்றும் ரொக்க இருப்புக்காக இப்பொழுது எந்தெந்த ஆதாரங்களிலிருந்து ரொக்கம் வருமோ அவற்றை தயார் செய்ய வேண்டும் முதலாவது பங்கு முதல் இது நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் செலுத்திய தொகை ஆக இருக்கலாம் அல்லது பங்குதாரர்களிடம் இருந்து வந்ததாக இருக்கலாம் மிகப்பெரிய நிறுவனம் IPO மூலம் வந்திருக்கலாம் IPO மூலம் சந்தையில் விற்கப்படுகின்ற மற்றும் பொதுமக்கள் அத்தகைய பங்குகளை வாங்குகின்றார்கள் எனவே அது இறுதியாக பங்கு மூலதனமாக மாறுகின்றது அதனுடன் தக்க வைக்கப்பட்ட வருவாய் சேர்க்கப்படுகின்றது நீங்கள் லாப நட்ட கணக்கை தயாரிக்கும் பொழுது நாம் லாபத்தை கணக்கிடுகிறோம் அதில் ஒரு பகுதி பங்கு ஆதாயமாக வழங்கப்படுகின்றது மற்றொரு பகுதி திரும்பவும் தொழிலில் முதலீடு செய்யப்படுகின்றது எனவே ஒருமுறை பங்கு மூலதனம் என்பது தெரிந்து விட்டால் இந்தப் பகுதி மிகவும் பெரியதாக இருக்கும் அடுத்ததாக இப்பொழுது இரண்டாவது நிதி ஆதாரத்திற்கு செல்கின்றோம் மற்றும் அவை நீண்டகால கடன் அல்லது சந்தையில் இருந்து பெறப்பட்ட கடன்களாக இருக்கலாம் எனவே இது மொத்த ஆதாரங்கள் நீண்ட கால கடன்களை சந்தையிலிருந்து பெறவேண்டும் மற்றும் சிலவகையான நிதிகள் நடப்பு பொறுப்புகள் அல்லது தன்னிச்சையான நிதி எடுத்துக்காட்டாக செலுத்தப்பட வேண்டிய ரசீது இவை அனைத்தும் வரும் இப்பொழுது நீங்கள் கடனுக்கு கொள்முதல் செய்துள்ளீர்கள் எனவே ஜனவரி மாதத்திற்கான தேவை என்ன நாம் முழு தொகையையும் ஜனவரி மாதத்தில் செலுத்துவது கிடையாது எனவே மீதி உள்ள தொகை அடுத்த மாதத்தில் செலுத்தப்படும் இதுவே செலுத்தப்பட வேண்டிய ரசீது என்று அழைக்கப்படுகின்றது இது தன்னிச்சையான நிதி என்று அழைக்கப்படுகின்றது சில சமயங்களில் நாம் வாடிக்கையாளர்களிடம் இருந்து முன்கூட்டியே வைப்புத்தொகை வாங்குவோம் எனவே முன்கூட்டியே அவர்கள் தொகையை செலுத்தும்போது அதன் பிறகு தான் நாம் அவர்களுக்கு பொருட்களை வினியோகிக்க போகின்றோம் எனவே அவர்களுடைய ரொக்கத்தை நாம் பயன்படுத்த போகின்றோம் நாம் அவர்களுடைய ரொக்கத்தை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்க போகின்றோம் மற்றும் இறுதியாக அவர்களுக்கான பொருளை வினியோகிக்க போகின்றோம் மற்றும் அவர்களுக்கான சேவையை வழங்கப் போகின்றோம் இது மற்றொரு வகையான நிதி ஆதாரம் ஆகும் எனவே இந்தப் பக்கம் நாம் என்ன தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால் மாதாந்திர இருப்புநிலைக் குறிப்பு தயாரிக்க வேண்டும் அல்லது காலாண்டுக்கான இருப்புநிலைக் குறிப்பை அது நிலையான சொத்துக்களுக்கு தேவைப்படும் தொகை நடப்பு சொத்துக்களுக்கு தேவைப்படும் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மூன்று மாதத்தில் இருப்புநிலைக் குறிப்பு நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை காட்ட முடியும் அடுத்ததாக மொத்த பொறுப்புகளிலிருந்து நமக்கு எவ்வளவு நிதி கிடைக்கும் என்பதுடன் முதலை கூட்டுவதன் மூலம் கிடைப்பதாகும் அவை நீண்டகால பொறுப்புகள் நீண்டகால நிதி மூலங்களில் இருந்து பெறப்பட்டவை நடப்பு பொறுப்புகளான செலுத்தவேண்டிய ரசீது முன்கூட்டி பெறப்பட்ட தொகை மற்றும் மற்ற பல வகையானவை மற்றும் பங்கு மூலதனம் இது உள்ளார்ந்த நிதி மூலமாகும் எனவே நாம் மூன்று மாதத்திற்கு பிறகு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப் பிறகு நம்முடைய நிறுமத்தின் நிதி நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வோம் எனவே இப்போது வரை பட்ஜெட்ரி பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நாம் பட்ஜெட்டேட் ட்ரேடிங் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் தயாரிக்கிறோம் மற்றும் பட்ஜெடட் பாலன்ஸ் சீட் இப்பொழுது அடுத்த பகுதியில் ட்ரேடிங் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌன்ட் மற்றும் ஆப்பரேட்டிங் பட்ஜெட் அடுத்ததாக பைனல் ஸ்டேட்மென்ட் ஆஃப் ப்ரொபசி ஆப்பரேட்டிங் பட்ஜெட் ஆகியவற்றை தயாரிப்பது பற்றி பேசப் போகின்றோம் எனவே சேல்ஸ் பட்ஜெட்கு எப்படி போவது நமக்கு தேவையான அளவு விற்பனையை மதிப்பிட எந்தெந்த காரணிகள் நினைவில் வைக்கப் பட வேண்டும் மற்றும் சந்தையில் விற்பனை முன் கணித்தல் மற்றும் விற்பனை கணக்கெடுப்பு சந்தை மற்றும் தேவை பகுப்பாய்வு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் அடுத்த வகுப்பில் பேசப்போகிறோம் ஏனெனில் நாம் அடைய விரும்புகின்ற விற்பனை மதிப்பை தெரிந்து கொள்ள இவை முக்கியமானதாகும் உங்களுக்கு மிக்க நன்றி